பயிற்சித் தேவை மதிப்பீட்டைப் பற்றி நாம் முதலில் புரிந்து கொண்டோம் பின்னர் வேலை மதிப்பீட்டு செயல்முறை மற்றும் செயல்திறன் மதிப்பீட்டின் உதவியுடன் பயிற்சித் தேவை மதிப்பீட்டை எவ்வாறு நடத்துவது என்பதைப் பற்றியும் பேசினோம் இப்போது நாம் ஆற்றல் வள மதிப்பீடு பற்றி பேசவிருக்கிறோம் இதுவரை நாம் பயிற்சிக்கான பொதுத் தேவைகள் வேலை மதிப்பீட்டு செயல்முறை மற்றும் செயல்திறன் மதிப்பீட்டின் விளைவான தேவைகள் பற்றியும் பார்த்தோம் இனி ஆற்றல் வள மதிப்பீட்டின் விளைவாகப் பயிற்சித் தேவைகளை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி என்று இந்த இறுதி வகுப்பில் பார்க்கப்போகிறோம் நாம் முதல் வகுப்பில் நீங்கள் என் கைகளைப் பயன்படுத்தினீர்கள் ஆனால் என் மூளையைப் பயன்படுத்தவில்லை என்று ஒரு பணியாளர் சொன்னதாகப் பார்த்தோம் இதன் பொருள் என்ன ஒரு ஊழியருக்கு என்ன திறனகள் உள்ளன என்பதோடு என்னென்ன ஆற்றல்கள் உள்ளன என்பதையும் கவனிக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது இங்கே இன்னொரு பயிற்சித் திட்டதைப் பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன் அது வழிகாட்டல் என்பது ஒருவர் தான் ஒரு திறமையும் அக்கறையும் உள்ள மேலாளர் என்றால் தனக்குக் கீழ்ப் பணிபுரிபவரை அவரின் செயல் திறத்தை மட்டுமே புரிந்துகொள்ளாமல் அவரின் ஆற்றல் வளத்தையும் மனதில் கொண்டு அவரின் வளர்ச்சிக்கு வழிகாட்டுவார் ஒரு மனித மூளை அற்புதங்களை உருவாக்க முடியும் இன்றை விட நாளை அதிகம் செயல்படுமாறு தன் திறன் வளர்ச்சியை காண்பிக்க முடியும் ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு வழிகாட்டி தேவை ஒரு ஆதரவு ஒரு மதிப்பீடு மற்றும் ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் உண்மையில் நாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் செயல்முறை யாகும் ஆனால் வழிகாட்டியானவர் தனக்கு கீழ்ப் பணிபுரிபவரின் ஆற்றல் வளத்தை மதிப்பீடு செய்ய சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் இனி ஆற்றல் மதிப்பீடு என்றால் என்ன என்று பார்ப்போம் ஆற்றல் என்பதற்கு 'மறைந்திருந்த ஆனால் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட திறன்' என்று தானே பொருள் கூறப்படுகிறது இல்லையா அதனால் அதை ஒரு நம்பமுடியாத திறன் என்றும் வரையறுக்கலாம் ஊழியர்கள் மிகச் சிறந்த வேலைகளைச் செய்ய வல்லவர்கள் அவர்கள் கடினமாக உழைக்க வல்லவர்கள் மேலும் அவர்கள் எதிலும் தேவைக்கு அதிகமாகவே பங்களிக்க முடியும் என்பதை நாம் காண முடிகிறது ஆனால் அவர்கள் பணிபுரியும் முறை செயல்படும் பாணி பிரச்சினைக்கு அவர்களின் அணுகுமுறை போன்றவற்றுக்கெல்லாம் பயிற்சி பெற வேண்டும் ஆனால் அது உண்மையில் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை அது ஆராயப்படவில்லை எனவே அதை வெளிப்படுத்தவும் ஆராயவும் யார் உயர்ந்த வழிகாட்டியாக இருக்கிறாரோ அவரே அவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும் அந்த ஆற்றல் வள மதிப்பீட்டை நடத்த ஒரு மென்மையான தனிப்பட்ட தொடர்பு இருவருக்கும் இடையில் தேவைப்படுகிறது அதன் மூலம் அந்த வழிகாட்டுனர் அக்குறிப்பிட்ட உணர்தலைக் கவனித்துக்கொள்ள முடியும் மேலும் உண்மையில் வெளிப்படாமல் இருந்ததை யதார்த்தமாக மாற்றுவதும் அவ்வழிகாட்டுனரின் ஒரு திறன் ஆகும் ஆசை கொண்ட பலர் இருக்கின்றனர் வளர விருப்பம் உள்ளவர்கள் வேலையைத் தொழிலாக மாற்ற விரும்புவோர் தங்களை வளர்த்துக் கொள்ள விரும்புவோர் தங்களின் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடைய விரும்புவோர் எனப் பலர் உள்ளனர் அவர்களிடம் அந்நோக்கத்திற்காக தேவையான ஆற்றலும் உள்ளது ஆனால் அவர்களிடம் இல்லாதிருப்பது விழிப்புணர்வு தான் என்று உங்களால் நம்பமுடிகிறதா எனவே அவர்கள் இருக்கும் வேலையின் மூலம் முன்னேற அவர்கள் எந்த வேலையை நடத்தினாலும் அவர்கள் தங்கள் வேலைகளில் சிறந்ததைச் செய்ய விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களின் பின்னால் ஒருவர் இருந்து ஒரு உந்துதலைக் கொடுக்க வேண்டும் எனவே வாய்ப்பை விரும்புவது அதிக திறன் மற்றும் உயர் மட்டத்தில் செயல்படுவதற்கான உரிமை வழங்குதல் அவர்களுக்கு சூழலை வழங்கும் உதவியுடன் ஒரு வழிகாட்டுனரால் இதை செய்ய முடியும் என்ன வகையான சூழல் மேம்படுத்தும் சூழல் அவர்களின் மறைந்திருக்கும் திறமையை அடையாளம் காணும் சூழலைக் கொடுக்க வேண்டும் தொழில்முனைவோரின் எளிய எடுத்துக்காட்டு இங்கு சரியானதாக இருக்கும் அதாவது அவர்கள் வேறு வேலைக்கு செல்லக்கூடாது ஆனால் அவர்கள் தொழில்முனைவோராக முயற்சிக்கலாம் இப்போதெல்லாம் தொழில் நிறுவனங்களால் இது கவனிக்கப்படுகிறது அதாவது தொழில்முனைவோர் திறன்களை அடையாளம் காண மீண்டும் ஒரு முறையான பயிற்சித் திட்டம் தேவைப்படுகிறது அப்பயிற்சி சிக்கலைத் தீர்க்கும் அணுகுமுறையாக இருக்கும் படைப்பாற்றல் உள்ளவர்கள் ஆபத்தை உடையவர்கள் யாரும் பார்க்காததைப் பார்ப்பவர்களாகவும் சிந்திக்காததை சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதனாலேயே அவர்கள் வெற்றிகரமான தொழில்முனைவோராக இருக்க முடியும் அதுபோன்ற வெளியுலக அனுபவத்தைப் பெற ஒரே மாதிரியான வேலையாயினும் அதிக அளவு திறன் தேவையில்லையா நீங்கள் மிகவும் குறிப்பிட்ட வேலையைச் செய்ய வேண்டிய அவசியமில்லை நீங்கள் வழக்கத்திற்கு மாறான ஒரு வேலையைச் செய்ய வேண்டும் இல்லையெனில் வழக்கமான வேலையிலும் நீங்கள் உயர் திறனை அடையலாம் இந்த நோக்கத்திற்காக ஆற்றல் மதிப்பீடு இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று ஆற்றல் மற்றொன்று மதிப்பீடு நாம் ஆற்றலைப் பற்றி பேசும்போது நம் நினைவில் கொள்ளவேண்டியது என்னவென்றால் அது வளரக்கூடியது எனவே அது எதுவாக இருந்தாலும் ஆற்றலுடன் செய்யக்கூடிய திறனைக் குறிக்கிறது அந்த தரம் ஏற்கனவே உள்ளது ஆனால் அதை யாரும் இதுவரை கண்டறியவில்லை இனிமேலாவது அந்த குணங்கள் வளர்ந்தால் அந்நபர் புதிய உயரங்களை அடைய முடியும் இந்த நோக்கத்தை அடைய என்ன தேவை ஆற்றலை நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனது சமர்ப்பிப்பு இதுதான் அதாவது செயல்திறன் மதிப்பீட்டோடு ஒப்பிடும்போது ஆற்றல் மதிப்பீட்டில் நிறுவனம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதே செயல்திறன் மதிப்பீடு முறையான மதிப்பீடு ஆனால் ஆற்றல் மதிப்பீடு என்பது முறைசாரா மதிப்பீடு அதனாலேயே சவால்கள் நிறைந்தது ஒருவர் அவர் எதிர்கொள்ளும் சவால்களை எவ்வாறு கையாள முடியும் என்பதைப் பாருங்கள் அந்த சவால்களை அந்நபர் மிகத் திறமையாகக் கையாள முடிந்தால் அவரது திறனை நம்மால் இயக்க முடியும் ஆம் அந்த மறைந்த ஆற்றலைக் கொண்டவர் இவர்தான் எப்போதும் இந்த ஆற்றல் தற்போதைய பங்கேற்பிற்கு அப்பாற்பட்டது அது மிகவும் முக்கியமாக கவனிக்கப்படவேண்டிய ஒன்று ஒருவரின் குணங்களை நாம் மதிப்பீடு செய்ய எண்ணும் போது அவரிடம் என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கின்றன என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ளவேண்டுவது முக்கியம் இங்கே மிக முக்கியமான விஷயம் தொடர்பு தற்போதைய பங்கேற்பைத் தவிர மற்றவற்றைத் தொடர்பில் கொள்ளவேண்டும் எனவே ஒருவருக்கொருவர் ஒரு நல்ல தொடர்பு இருந்தால் தற்போதைய பங்கேற்பிற்கு அப்பால் ஒரு நபருக்கு என்ன வகையான ஆற்றல் உள்ளது என்பதை நிச்சயமாக வழிநடத்துனரால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு உதாரணத்தை இங்கு பார்க்கலாம் ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் ஒரு முறை மேற்கொள்ளப்படும் பணியாளர் ஆற்றல் கணக்கெடுப்புக்கான ஒரு முறையை வைபவ் என்னும் நிறுவனம் முறைப்படுத்தியுள்ளது அதன் முழுப் பொறுப்பையும் ஹான் அசோசியேட்ஸ் Hann Associates எச் ஒரு முதன்மை மனிதவள ஆலோசனை நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது ஏ தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளின் பகுப்பாய்வு ஆகியவற்றுடன் கணக்கெடுப்பை ஆதரிக்கிறது மற்றும் வைபவ் வில் உள்ள ஒவ்வொரு மேலாளருக்கும் உருவாக்கப்பட்ட விரிவான அறிக்கைகள் வழங்கப்படுகிறது அதற்கு பணியாளரின் ஆற்றல் கணக்கெடுப்புக்கான முறைப்படியான அமைப்பு உபயோகிக்கப்பட்டது அல்லவா எனவே ஊழியரின் ஆற்றலின் அளவு என்ன என்பதை அக்கணக்கெடுப்பு நிறுவனம் கண்டறிய வேண்டுமல்லவா ஆம் மதிப்பீடு செய்யவேண்டியது கட்டாயமானது அது தான் முறையானதும் கூட ஆனால் எத்தனை நிறுவனங்கள் ஆற்றல் மதிப்பீட்டுக் கணக்கெடுப்பை செய்கின்றன பயிற்றுனர்கள் இந்தக் கருத்தை தங்களது பயிற்சியில் வழங்கப் பயன்படுத்தலாம் ஒரு நிறுவனத்தில் ஆற்றல் கணக்கெடுப்பை அடையாளம் காண பயிற்றுனர்கள் இக்கருத்தைப் பயன்படுத்தலாம் ஏனெனில் ஒரு நிறுவனம் என்பது ஒட்டுமொத்த ஒரு அமைப்பு குழுத் திறன் நிறுவனத் திறன் தனிப்பட்ட திறன் என அனைத்தையும் அது உள்ளடக்கியது நிறுவன ஆற்றல் தனி நபர் ஆற்றலின் உதவியுடன் மட்டுமே வெளிவரும் அந்த குறிப்பிட்ட திறனை தனிநபர் கையாள முடிந்தால் ஆராய்ந்து நிகழ்த்தினால் இயற்கையாகவே அது ஒட்டுமொத்த குழுவின் செயல்திறனை பாதிக்கும் குழு செயல்திறன் சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக அது நிறுவனச் செயல்திறனை மேம்படுத்தும் எனவே அதை அனைத்து நிறுவனங்களும் மேற்கொள்ள வேண்டும் அதற்காகத் தான் அந்நிறுவனம் இந்த ஆற்றல் கணக்கெடுப்பைச் செய்துள்ளது மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பின் பகுப்பாய்வு ஆகியவற்றின் ஆதரவுடன் பயிற்றுனரின் பங்களிப்பையும் சேர்த்து இந்த குறிப்பிட்ட ஆற்றல் கணக்கெடுப்பை பயன்படுத்தியுள்ளனர் அவர்கள் கண்டுபிடிப்புகளின் தொழில்நுட்ப பகுப்பாய் வைப் பயன்படுத்தினர் மற்றும் வைபவ் வில் ஒவ்வொரு மேலாளருக்கும் உருவாக்கப்பட்ட விரிவான அறிக்கைகளை வழங்கியுள்ளனர் எனவே இந்நிறுவனம் ஒரு ஆற்றல் மதிப்பீட்டு கணக்கெடுப்பை உருவாக்கியுள்ளது அவர்கள் அனைவரின் ஆற்றலையும் அடையாளம் கண்டுள்ளனர் அதாவது தனிநபர்களுக்கு என்ன வகையான ஆற்றல்கள் உள்ளன அவை எவ்வாறு வளர்ந்தன ஒவ்வொரு மாற்று ஆண்டும் ஜனவரி கடைசி இரு வாரங்களில் மற்றும் ஊழியர்கள் ஆன்லைன் படிவத்தில் 55 கேள்விகளை முடிக்க 'குரல்கள்' என அழைக்கப்படும் கணக்கெடுப்பு கருவி யில் உள்நுழைய மின்னஞ்சல் எச்சரிக்கை களைப் பெறுவார்கள் இந்த முறை பயன்படுத்தப்பட்டது ஜனவரி கடைசி இரு வாரங்களில் 55 கேள்விகள் கேட்கப்பட்டன ஒவ்வொரு ஊழியரும் ஆண்டின் தொடக்கத்தில் இந்த கேள்வித்தாளை நிரப்ப வேண்டும் அது ஊழியரின் திறனின் ஒவ்வொரு அம்சத்திலும் கருத்துக்களை சேகரிக்கிறது ஒவ்வொரு பயிற்றுனரும் தங்களது சொந்த கேள்வித்தாளை அவர்களின் சொந்த கணக்கெடுப்பு முறைகளை வடிவமைத்து பின்னர் நிறுவனத்திடம் கேட்கலாம் நீங்களும் உங்கள் நிறுவனத்தின் ஊழியர்களிடம் இந்த கணக்கெடுப்பு முறை வழியாக ஆற்றல் கணக்கெடுப்பை நடத்தலாம் ஊழியர்களின் குழு அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை அல்லது பல ஊழியர்கள் எனக் கேட்கலாம் பின்னர் ஊழியர்களின் பதில்கள் அவர்களின் திறனின் அம்சங்களை வழங்கும் எப்படி நிறுவனங்கள் வர்த்தகத்தை நடத்துகின்றன அனைத்து அமைப்பையும் நடத்தும் விதம் எதுவாயினும் எந்த குறிப்பிட்ட வியாபாரத்தை மேற்கொண்டாலும் எந்த நிறுவனத்தினாலும் இந்த குறிப்பிட்ட தகவலைப் பெறலாம் எனவே செயல்திறன் மதிப்பீட்டு கணக்கெடுப்புக்கு கூடுதலாக ஒவ்வொரு நிறுவனமும் ஆற்றல் கணக்கெடுப்பும் நடத்த வேண்டும் அது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் பயிற்றுனருக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் எனவே உள் பயிற்றுனர்கள் வெளி பயிற்றுனர்கள் நிபுணர்கள் ஆகியோரையும் அழைத்து இந்த கணக்கெடுப்பை நடத்த முடியும் அவர்களுக்கு ஒரு கேள்வித்தாளை வடிவமைக்கும் வாய்ப்பை கொடுத்து ஆற்றலை அடையாளம் காணவும் அதற்கு பதிலளிக்கவும் செய்யப் பெறலாம் அனைத்து கேள்விகளும் 7 புள்ளி அளவை கொண்டு மதிப்பிடப்படுகின்றன இப்போதெல்லாம் லிகர்ட் அளவையில் மதிப்பிடப்படும் ஐந்து புள்ளிகள் மீதான பதில்கள் பாராட்டப்படுவதில்லை என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் இப்போது லிகர்ட் அளவையில் 7 புள்ளி பதில்கள் பரந்த அளவை களால் அளக்கப்படுவதால் அவை மிகவும் பாராட்டப்படுகின்றன பரந்த அளவைகள் இருந்தால் அந்நபர் தன்னை ஒரு சிறந்த வகையில் வெளிப்படுத்த முடியும் பின்னர் அக்கேள்விகள் சாதகமானது நடுநிலை மற்றும் சாதகமற்றது என்ற பரிமாணத்தில் கேட்கப்படும் எனவே இந்த 7 புள்ளிகள் முறையே சாதகமானது மிதமான சாதகமானது நடுநிலையானது சாதகமற்றது மிதமான சாதகமற்றது மற்றும் மிகவும் சாதகமற்றது என்ற அளவையில் விநியோகிக்கப்பட்டன இது போல 7 புள்ளிகள் இருந்தன கணக்கெடுப்பு ஜனவரி 31 ஆம் தேதியுடன் முடிவடைவதாகவும் பின்னர் இரு முக்கிய ஊதிய நடவடிக்கைகள் குறித்த விரிவான குரல் பாடத்திட்டத்தை வழங்க எச் ஏ தர வை பகுப்பாய்வு செய்கிறது அவற்றில் ஒன்று தலைமைத்துவ திறமைக்கான சிறப்பு ஆற்றல் leadership excellence potential-LEP அதாவது அந்த நபர் தலைமைத்துவ சிறப்பைக் கொண்டிருக்கிறாரா இல்லையா என்றும் இரண்டாவது நிறுவனத்தின் திறமைக்கான சிறப்பு ஆற்றல் என்றும் கண்டறியப்படும் தனிப்பட்ட தலைமைத்துவ குணங்கள் இருந்தால் அவையே நிறுவனத்தின் திறமைக்கான சிறப்பு ஆற்றலை உருவாக்குகின்றன அறிக்கைகள் ஏப்ரல் முதல் வாரத்தில் உருவாக்கப்படுகின்றன அதற்கு ஏராளமான ஊழியர்கள் தேவைப்படுவதால் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் பின்னர் அந்தப் பகுப்பாய்வு குறித்த கருத்துகள் கேட்கப்படும் பின்னர் இறுதியாக அறிக்கைகள் தயாரிக்கப்படும் எனவே இவையனைத்திற்கும் முதல் 2 மாதங்கள் அதாவது பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள் பிடிக்கும் பின்னர் ஏப்ரல் முதல் வாரத்தில் அந்த அறிக்கை தயாராக இருக்கும் தலைமைத்துவமான LEP என்பது ஒரு முக்கியமான அளவை ஆகும் இது மேலாளரின் தலைமைத் திறன்களை நேரடியாகக் கண்டறியப் பயன்படும் ஒரு வரைபடம் போன்றது ஆனால் கீழ்நிலை மேலாளர்களின் தலைமைத் திறன்களை இது தவிர்க்கிறது இவ்வாறாக இந்த அறிக்கைகளின் அடிப்படையில் மேலாளருக்கான திறன் வரைபடங்கள் மற்றும் கீழ்நிலை மேலாளர்களின் தலைமைத் திறன்கள் மற்றும் எவ்வகைத் திறன்களாயினும் அவை அவ்வறிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றன மேலும் யார் யார் என்னென்ன திறன் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆற்றல் வகையிலும் இந்த மேலாளர் இந்த வகை ஆற்றலைக் கொண்டுள்ளார் என்று அடிப்படையில் ஒரு மெட்ரிக் உருவாக்கப்படுகிறது அதில் தான் மேலாளர்களின் தலைமைத் திறன்கள் உள்ளடங்குகின்றன நிறுவன அமைப்பு என்பதும் ஒரு மெட்ரிக் ஆகும் நிறுவன கலாச்சாரம் தனி நபர் ஆற்றல் நிறுவனத்தின் ஆற்றல் என்னென்ன என்று அந்நிறுவனக் கலாச்சாரத்தில் அறிவிக்கப்படுகிறது அந்நிறுவனத்தின் வர்த்தகக் குறிக்கோள்களைக் குறிக்கும் மதிப்புக்கூறுகள் மற்றும் அந்நிறுவனத்தின் வெவ்வேறு வணிக இலக்குகள் என்ன என்பனவெல்லாம் சில அளவைகளாகும் இது அதன் வணிக நோக்கங்களை பூர்த்தி செய்வதற்கான நிறுவனத்தின் திறன்களைப் பற்றிய ஊழியரின் கருத்தாக்கம் ஆகும் அந்நிறுவனம் எங்கு இருந்தாலும் நிறுவனத்தைப் பற்றியும் நிறுவனத்தின் திறன்கள் என்ன என்பதையும் தொடர்பு கொள்ளும் வர்த்தக நோக்கத்தை பூர்த்தி செய்ய முடியும் இங்கு ஒரு அற்புதமான பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது அதாவது முதலாவதாக பணியாளர்களின் தலைமைத்துவ திறன்களையும் இரண்டாவதாக ஒட்டுமொத்த நிறுவன நோக்கங்கள் மற்றும் நிறுவன கருத்தாக்கம் ஆகியவற்றை தெறிந்துகொண்டு அனைவரையும் தொடர்பு கொள்ளப்படும் நிறுவனத்தின் திறன்களைப் பற்றிய ஊழியர்களின் கருத்து 75 சதவிகிதத்திற்கும் குறைவாக மதிப்பிடப்பட்டால் அவையெல்லாம் முன்னேற்றத்திற்கான செயல் பகுதிகளாக அடையாளம் காணப்படுகின்றன அதாவது மதிப்பெண் 75 சதவீதத்திற்கும் குறைவாக இருந்தால் அந்தப் பகுதி பயிற்சித் திட்டம் நடத்தப்பட வேண்டிய பகுதி என்று பொருள் ஒவ்வொரு மனித வள மேலாளரும் அடுத்த 22 மாதங்களுக்கு கவனம் செலுத்த 5 சிறந்த மதிப்பெண்களையும் 5 கடைநிலை மதிப்பெண்களையும் அடையாளம் காண மனிதவளக் கூட்டாளருடன் இணைந்து பணியாற்றுகிறார்கள் எனவே இந்த ஆண்டு யாருக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்பதைக் கண்டுபிடித்து முதல் 5 மதிப்பெண்களும் கடைநிலை 5 மதிப்பெண்களும் பெற்றவர்களுக்கு உடனடி கவனம் தேவை எனத் தீர்மானிக்கின்றனர் இவ்வாறாக அடுத்த கணக்கெடுப்புக்கு முன் அடுத்த 22 மாதங்களுக்கு இதில் கவனம் செலுத்துகின்றனர் எனவே மீண்டும் இந்த குறிப்பிட்ட கணக்கெடுப்பிலிருந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அதாவது 22 மாதங்கள் அவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள் அதன்படி பயிற்சி அளிக்கப்படுவார்கள் பின்னர் 22 மாதங்களுக்குப் பிறகு கணக்கெடுப்பை மேற்கொண்டு அடையாளம் காண்பர் இலக்கை அடைய முடியுமா இல்லையா என்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படுகின்றன அதன்படி அவர்களின் திறனைச் செயல்படுத்தலாமா வேண்டாமா என முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன இப்படியாக அவர்கள் மீது கவனம் செலுத்த ஒரு ஒருமுகபடுத்திய செயல் திட்டத்தை உருவாக்கி ஒரு அணியும் வடிவமைக்கப்பட்டு மனிதவள கூட்டாளர்களுடன் பணியாற்றுகிறார்கள் மற்றும் செயல் திட்டத்தில் தங்கள் குழு உறுப்பினர்களுடன் நெருக்கமாக பணியாற்றுகிறார்கள் இவ்வாறாக ஒரு குழு உறுப்பினர்கள் செயல் திட்டத்திற்காக நெருக்கமாக பணியாற்றி ஒரு குறிப்பிட்ட செயல் திட்டமும் வடிவமைக்கப்பட வேண்டும் இந்தச் செயல் திட்டம் நிறுவனத்திற்கு நிறுவனம் மாறுபடும் ஆனால் இந்த வகை செயல்முறை பயிற்றுனர்கள் பயன்படுத்தலாம் மற்றும் அவர்கள் அந்நிறுவனத்தின் ஆற்றல் கணக்கெடுப்பை அதன்மூலம் முன்மொழியவும் செய்யலாம் வலிமை உள்ள பகுதிகளில் அதிக மதிப்பெண்களைத் தக்கவைக்கவும் குறைந்த மதிப்பெண் பகுதிகளில் முன்னேற்றம் காணவும் உதவும் இப்போது இதன் அடிப்படையில் அங்கு குறைந்த மதிப்பெண் உள்ள பகுதிகளை மேம்படுத்தலாம் உயர்ந்த மதிப்பெண் பெற்ற பகுதிகளின் அடிப்படையில் நிறுவனங்கள் தங்கள் வர்த்தகத்தை வலுப்படுத்த முடியும் இவ்வகையான ஆற்றல் மதிப்பீட்டில் என்னென்ன கேள்விகள் எழலாம் வைபவ் ல் மேற்கொள்ளப்பட்ட ஊழியர்களின் ஆற்றல் கணக்கெடுப்பு குறித்து கருத்துத் தெரிவிக்கவும் மேலும் ஆற்றல் மதிப்பீட்டின் சிறந்த நடைமுறைகள் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆற்றல் மதிப்பீட்டின் சிறந்த நடைமுறைகள் அதாவது பலவீனம் அல்லது முதல் 5 மற்றும் 5 க்குக் குறைந்த மதிப்பெண்கள் எதுவாக இருக்கக்கூடும் என்பதன் அடிப்படையில் நாம் கண்டுபிடிக்க முடியும் பின்னர் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க முடியும் இதனால் அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட மதிப்பீட்டையும் வழங்க முடியும் இரண்டாவது அம்சமானது கேள்வி எண் 2 ஒரு நிறுவனத்தின் தலைமைத்துவத் திறனை அளவிட உதவும் 5 கேள்விகளின் தொகுப்பை உருவாக்க குழுவில் பணியாற்றுகிறார்கள் இப்போது அது ஒரு பட்டறை போன்றது அந்த ஊழியர்களின் குழுவுடன் ஒரு பட்டறை உருவாக்கப் படுகிறது அவர்களிடம் அந்த 5 கேள்விகளின் தொகுப்பப் பற்றி கேட்கப்படலாம் அது அந்நிறுவனத்தின் தலைமைத்துவ மேன்மைத் திறனை அளவிடுகிறது அதை அந்நிறுவன மேம்பாட்டிற்கும் பயன்படுத்தலாம் நிறுவனத்தின் மாற்றங்களை மேலாண்மை செய்யவும் மற்றும் நிறுவனத் தலைமைக்கும் பயன்படுத்தப்படலாம் அவ்வாறாக தலைமைத்துவ சிறப்பாற்றலாக அது உருவாக்கப்படலாம் அவர்களிடம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எனக் கேளுங்கள் அதாவது நிறுவனத்தின் தலைமைத்துவ திறனை அளவிடக்கூடிய 5 சாத்தியக்கூறுகள் கொண்ட கேள்விகள் யாவை எனக் கேளுங்கள் அம்சம் 3 ஒரு நிறுவனத்திற்கு அதன் நிறுவன சிறப்புத் திறனை அளவிட உதவும் 5 கேள்விகளின் தொகுப்பை உருவாக்க குழுவில் பணியாற்றவேண்டும் இதேபோல் தலைமைத்துவ திறனுக்கான 5 கேள்விகளின் தொகுப்பின் ஆற்றல் திட்டத்தைப் பற்றிப் பார்த்தோமானால் நிறுவனம் அதன் நிறுவன சிறப்புத் திறனை அளவிடுவது குறித்தும் பேசலாம் இவ்வாறுதான் நிறுவனம் தனது சிறப்பான திறனை உருவாக்க முடியும் இந்த வகை பயிற்சிகள் செய்யப்படுமானால் தலைமைத்துவ சிறப்பான திட்டம் அந்த ஆற்றலை ஆராயக்கூடிய சூழல் இருக்க முடியும் பின்னர் பயிற்சித் திட்டங்கள் இருக்க முடியும் மற்றும் பயிற்சித் திட்டங்களை உருவாக்கவும் முடியும் தலைமை சிறப்பான திட்டத்தை உருவாக்க முடியும் இதேபோல் இந்த வகை பயிற்சிகள் செய்யப்பட்டால் அடையாளம் காணக்கூடிய மற்றும் செயல்படக்கூடிய அமைப்பின் சிறப்பான திறனும் வளரும் இப்போது முதல் கேள்விக்குச் சென்றால் அங்கு மதிப்பீட்டு மையத்தில் ஆற்றல் மதிப்பீட்டை வெகுமதியுடன் இணைப்பது மிக முக்கியமானதாகிறது ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் மதிப்பீட்டு மையம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மதிப்பீட்டு முறைக்கான மதிப்பீடும் வெகுமதியும் உருவாக்கப்பட வேண்டும் பெரும்பாலும் மனிதவளப் பிரிவில் குறிப்பாக கற்றல் மற்றும் மேம்பாட்டுப் பிரிவில் இந்த வகை மதிப்பீடுகள் இருக்கக்கூடும் மேலும் திறனுக்கான வெகுமதி இருக்க வேண்டும் இல்லையெனில் பொதுவாக நிறுவனங்கள் செயல்திறனில் மட்டுமே பரபரப்பாக இருப்பதால் அவை ஆற்றலுக்கான யுக்திகளையும் கண்காணிக்க முடிவதில்லை கடந்தகால செயல்திறனுக்கான வெகுமதியிலிருந்து ஆற்றலுக்கான வெகுமதியை வேறுபடுத்துவதை உறுதிசெய்ய வேண்டும் எனவே அதிகத் திறன் கொண்டவர்கள் மனிதவள சாம்பியன்களுக்கான திறனைக் கொண்டவர்கள் பின்னர் அவர்கள் இந்த குறிப்பிட்ட கடந்த காலச் செயல்திறனைக் கடைப்பிடிக்க வேண்டும் இப்போது சிறந்த திறமைகளை அடையாளம் காண முடிந்தவரை விரைவாக பரிணாம வளர்ச்சியைத் தொடங்கலாம் நாம் அடையாளம் கண்டுபிடித்த உயர் ஆற்றல் உள்ள ஊழியர்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் அப்படியாக அவர்கள் இந்த குறிப்பிட்ட அம்சத்தை ஆற்றலாக உருவாக்க முடியும் முடிந்தவரை சீக்கிரம் இந்த வகை கணக்கெடுப்பு மூலம் கண்டுபிடிப்புகள் ஆராயப்படுகின்றன பின்னர் நிச்சயமாக அவர்களால் முடியும் அந்த திறனை ஆராய்வதில் அந்த திறனை மதிப்பிடுவதில் அந்த ஆற்றலை உருவாக்க முடியும் திறனை மதிப்பிடுவதற்குப் பயன்படுத்தப்படும் பண்புக்கூறுகள் என்னென்ன என்பதை அனைத்து ஊழியர்களுக்கும் விளக்கப்பட வேண்டும் இதில் முக்கியமானது அவர்களுக்குத் தேவையான பண்புகளாகும் இப்போது பண்புகளின் பட்டியலை நீங்கள் பார்க்கலாம் ஏனெனில் நாம் 55 கேள்விகளை வடிவமைப்பது பற்றி பேசுகிறோம் இந்த கேள்விகளில் சில பண்புகளின் அடிப்படையில் இருக்கும் எனவே பண்புக்கூறுகள் நமக்கு இங்கு அவசியமாகின்றன அவை நிருவனத்திற்கு நிறுவனம் வேலைக்கு வேலை துறைக்கு துறை தனிநபருக்கு தனிநபர் இப்படி யாருக்கு எந்த வகை பண்புக்கூறு தேவைப்படுகிறது என்பது மாறத்தக்கது எனவே அடுத்த நிலை வேலைகளைப் பற்றி நாம் பேசும்போது அந்த நபரால் செய்ய முடியுமா என்பதுதான் கேள்வியாக எழுகிறது எனவே அந்த விஷயத்தில் இந்த பண்புகளும் உதவியாக இருக்கும் அதாவது இந்த அடுத்த நிலை வேலைகளுக்கு நாம் செல்ல முடியுமா அல்லது முடியாதா என்று அறிந்து அதை ஆதரிக்க முடியும் ஆற்றல் மதிப்பீட்டை அனைத்து ஊழியர்களுக்கும் தவறாமல் தொடர்பு கொண்டு பரஸ்பரம் பரிமாறவேண்டும் பின்னர் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அவர்கள் என்ன மதிப்பெண்களைப் பெற்றிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளவேண்டும் ஏனெனில் இது ஜனவரி மாத செயல்முறை எனவே அந்த விஷயத்தில் அவர்கள் எந்த வகையான ஆற்றலைக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஊழியர்களுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்போது தான் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆம் அவர்களுக்குத் தாங்களே இதுவரை கவனிக்காத சில மறைந்திருக்கும் திறமைகள் இருக்கலாம் மேலும் அந்த குறிப்பிட்ட மறைந்திருக்கும் திறமைகளை அடையாளம் கண்டு ஆதரிக்கவும் வளர்க்கவும் அவர்களுக்கு உதவி செய்யும் அமைப்பில் யாரோ ஒருவர் இருக்கிறார்கள் என்று எண்ணத் தோன்றும் இப்போது தலைமைத்துவ சிறப்பான ஆற்றாலுக்கான கேள்வித்தாளைப் பற்றிப் பேசும்போது தூண்டுதல் மற்றும் செல்வாக்கு செலுத்துதல் பற்றிப் பேசுகிறோம் அது இருப்பு மற்றும் அதிகாரம் கொண்டது அதாவது பொறுப்பில் இருப்பதை அனுபவித்து செயல்பட வைக்கிறது யார் தூண்டுதல் செய்கிறார்கள் மற்றும் செல்வாக்கு செலுத்துகிறார்கள் என்ற கேள்விக்கு அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் மற்றும் பொறுப்பில் இருப்பதை அனுபவித்து முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதுதான் பதிலாக இருந்தால் அவர் தூண்டுவதற்கும் செல்வாக்கு செலுத்துவதற்கும் தலைமைத்துவ குணத்தைக் கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் சொல்வோம் அப்பணியாளர் குழு உறுப்பினர்களுக்கு அதிகாரம் அளித்து ஊக்கப்படுத்தினால் அது அவர்கள் சிறப்பாகச் செயல்பட அவர்களை ஏதுவாக்கும் எனவே அங்கு பணியாளர்களை ஊக்குவிக்கும் மற்றும் அதிகாரம் கொடுக்கும் தலைவர் இருக்கிறார் என்று பொருள் சில நேரம் ஒரு தலைவர் சக தலைவர்களை ஊக்குவிப்பதாகவும் அதிகாரம் அளிப்பதாகவும் கூறுவோம் அவர் தலைவர்களை ஊக்குவிப்பதற்கும் அதிகாரம் அளிப்பதற்கும் அந்த குறிப்பிட்ட தலைவரை உயர் பதவிகளுக்கு முன்னறிவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று பொருள் சில மேலதிகாரிகள் தங்கள் துணை மற்றும் வளர்ந்த அணியைப் பயிற்றுவிக்க முடிகிறது அவர்களுக்கு வழக்கமான கருத்துக்களைத் தருகிறார்கள் பின்னர் அவர்களை வளர்க்கின்றனர் திறமை வளர்க்கப்படுகிறது திறமை மேலாண்மை பயிற்சியும் கொடுக்கப் படுகிறது இந்த வகை குணாதிசயங்கள் இருந்தால் அந்நபர் ஒரு பயிற்றுனராக இருப்பதற்கான திறனைக் கொண்டிருக்கிறார் என்று பொருள் அத்திறன் மற்றவர்களுக்குப் பயிற்சி அளிக்க ஏதுவாகிறது மேலும் அவர் இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காகப் பயன்படுத்தப்படலாம் சில கேள்விகளின் பதில்கள் நெறுக்கடி மற்றும் மன அழுத்தம் போன்றவற்றைக் கையாள அவர்களின் திறன் உதவும் அவர்களின் மனம் எப்போதும் அமைதியாகவும் கட்டுப்பாட்டிலும் இருக்கும் ஆயினும் அவர்களிடம் போகாத சில ஊழியர்களும் இருப்பர் ஆனால் அவர்களின் நடத்தையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நெறுக்கடி மற்றும் மன அழுத்தத்தை மிக நேர்த்தியாகக் கையாண்டதுடன் அவர்கள் அமைதியாகவும் தங்களைக் கட்டுப்படுத்திக் கொள்வதில் வல்லவர்களாகவும் காணப்பட்டது கவனிக்கப்பட்டதெனில் அவரின் வலிமை நெறுக்கடிகளைச் சமாளிப்பதாகத் தான் இருக்கும் அவர்கள் நெறுக்கடிகளைச் சமாளிக்க முடிந்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த குறிப்பிட்ட தலைமையில் வளரக்கூடிய நபர்கள் தான் என்பது உறுதிசெய்யப்படலாம் அவர்கள் சுய வளர்ச்சி ஆற்றல் மற்றும் சுய விழிப்புணர்வுக்கான வாய்ப்புகளைப் பயன்படுத்திக் கொள்வர் அவர்கள் தங்களை மற்றும் அவர்களது குழு உறுப்பினர்களைக் கற்றுக் கொடுப்பதற்கும் வளர்ப்பதற்கும் சிறந்தவர்கள் எனவே அங்கு சிறப்பான தலைமைத்துவ ஆற்றல் பற்றிய கேள்வித்தாளில் இருக்கும் கடைசி பகுதி என்னவென்றால் நிறுவன சிறப்புத் திறன் பற்றியது பதில் இதுபோன்றதாக இருந்தால் அதாவது புதிய மற்றும் சிறந்த விஷயங்களைச் செய்வதற்கான ஒரு யோசனை எனக்கு இருந்தால் அதைக் கருத்தில் கொள்ள எனக்கு ஒரு வழி இருக்கிறது என்பதாக இருந்தால் அந்நிறுவனம் தன் ஊழியர்களைக் கருத்தில் கொள்ளும் கலாச்சாரத்தைக் கொண்டுள்ளது என்று பொருள் ஏனென்றால் தான் காரியங்களைச் செய்ய முடியும் என்று ஊழியர் நம்புகிறார் மேலும் அவர் பிறருக்கான கருத்தில் கொள்வதற்கான முன்மொழிவுகளையும் கொண்டிருக்கிறார் இங்கு நிர்வாக மேலாண்மையை நான் மதிப்பிடுகிறேன் ஊழியர்களுடனான திறந்த மற்றும் நேர்மையான தகவல்தொடர்பு நிலை குறித்த அவர்களுடன் நேரடி அறிக்கைகளைக் கொடுக்கிறேன் இதன் பொருள் என்னவென்றால் இதுவே நிறுவனத்தின் தலைமைத்துவ ஆற்றலாகும் இதுதான் அவர்களின் தகவல் தொடர்பு மிக நல்ல தகவல் தொடர்பு அமைப்பு என்பதற்கான எடுத்துக்காட்டு பதில் இதுபோன்றதாக இருந்தால் அதாவது எனது பிரிவில் உள்ள மேலாண்மை ஒரு ஈர்க்கக்கூடிய மற்றும் நேர்மறையான பணிச்சூழலை வளர்க்கிறது நிச்சயமாக சிறப்பான நிறுவன ஆற்றலுக்கு சாத்தியம் உள்ளது என்பதெனில் அந்நிறுவனம் மிகவும் நல்ல பணிச்சூழலை வழங்குகிறது என்று பொருள் எனவே ஊழியர்கள் தங்கள் பணியில் ஈடுபடுவதற்கும் சாதகமாக செயல்படுவதற்கும் வளர்பவர்கள் நிறுவனம் பற்றிய இந்த பதில் வந்தால் என்ன பெரிய ஆபத்துகள் வரினும் முன்னாள் பணி பிரிவு வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று எனக்குத் தெரியும் எனவே அங்கு அவர் நான் ஆபத்தில் தோல்வியடைந்தால் என்ன நடக்கும் என்பதைப் பற்றிக் கவலைப்படவில்லை என்று பொருள் இந்நிறுவனத்தின் ஆற்றல் பணியிடத்தில் ஆபத்து இருந்தால் கூட அது ஏற்றுகொள்ளப்பட்டுள்ளது என்பதே ஒரு படைப்பாற்றல் மற்றும் புதுமை உள்ளது மற்றும் அப்பிரிவில் ஊக்குவிக்கப்பட்ட அல்லது வெகுமதி அளிக்கப்பட்டதாக வைத்துக்கொள்வோம் நிச்சயமாக அது படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளின் கலாச்சாரம் தான் நான் சொல்ல விரும்புவது இதுதான் அதாவது நிறுவன சிறப்புத் திறனின் அடிப்படையிலோ அல்லது தலைமைத்துவ சிறப்பு ஆற்றலின் அடிப்படையிலோ தனிநபருக்கு வேலை செய்யும் திறன் உள்ளதா அல்லது அந்த திறனைக் கொண்ட நிறுவனமா என்பதை நாம் அடையாளம் காண முடியும் இருவரும் இந்த குறிப்பிட்ட வகை அமைப்பைச் செய்ய வல்லவர்கள் என்றால் நிச்சயமாக நாம் ஆற்றல் மதிப்பீட்டைச் செய்யலாம் இப்போது பணியாளரின் தகவல் தொடர்பு பணிச்சூழல் பணியிடத்தில் ஆபத்து படைப்பாற்றல் மற்றும் புதுமை ஆகியவற்றைக் கருத்தில் கொள்ளவேண்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்ன மதிப்பெண் உள்ளது அதில் எதற்கு அதிக மதிப்பெண் எதற்கு மிகக் குறைந்த மதிப்பெண் என்பதன் அடிப்படையில் நாம் பயிற்சி திட்டத்தை வடிவமைக்க முடியும் அதிக கவனம் செலுத்தவேண்டிய பணியிடமும் ஆபத்து விளைவிப்பதுமான பணியிடங்கள் அவ்வளவு ஊக்கமளிப்பதில்லை எனவே அவற்றை கவனிக்க வேண்டும் அல்லது படைப்பாற்றல் மற்றும் புதுமை கலாச்சாரம் உருவாக்கப்பட வேண்டும் இதேபோல் தனிநபர்களின் தலைமைத்துவ சிறப்புத் திறனைப் பொறுத்தவரையில் மதிப்பெண்களை ஊக்குவித்தல் மற்றும் மேம்படுத்துதல் மிக அதிகமான இடம் பிடிக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அது அந்நிறுவனத்திற்கு ஒரு நல்ல அறிகுறியாகும் ஆனால் நெருக்கடியைச் சமாளிப்பது பற்றிய கேள்விக்கு ஒட்டுமொத்த பதில் குறைவாகவே உள்ளது என்றால் அந்த விஷயத்தில் ஊழியரை உருவாக்கி பலப்படுத்தவேண்டிய பகுதி என்று பொருள் அவர்கள் நெருக்கடியைச் சமாளிக்க முடியும் என்றால் அவர்கள் ஒரு சிறந்த வழியில் செயல்பட முடியும் இவ்வாறாக இந்த குறிப்பிட்ட அளவுருக்களில் பயிற்சி திட்டங்கள் தனிநபருக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ உருவாக்கப்படலாம் இதன் விளைவாக ஆற்றல் மதிப்பீட்டின் உதவியுடன் தனிநபருக்கும் நிறுவனத்திற்கும் பயிற்சித் தேவைகளை நாம் அடையாளம் காணலாம் இது நிறுவன சிறப்புத் திறனைப் பற்றியது எனவே ஆற்றல் மதிப்பீடு மற்றும் பயிற்சிக்கு இது போதுமானது என்று நான் நினைக்கிறேன் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்